வணக்கம் செக்குர் சிஸ்டம் இன்ஜினியரிங்க்கான NPTEL பாடத்திட்டத்தில் இந்த செயல் விளக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த செயல் விளக்கத்திலும் அதைத் தொடர்ந்து வரும் செயல் விளக்கத்திலும் ஒரு ப்ரோக்ராமில் ஒரு பேலோடை எவ்வாறு புகுத்தலாம் மற்றும் புகுத்திய அந்த பேலோடை இயக்க எப்படி வழிவகுப்பது என்று பார்ப்போம் குறிப்பாக நாம் பேலோடை பற்றி விரிவாகப் பார்ப்போம் அந்த பேலோடை எங்கு எப்படி மாற்றியமைக்க முடியும் என்பதையும் பார்ப்போம் எனவே இந்த குறியீடு பிட் பக்கெட் களஞ்சியத்தில் உள்ளது மற்ற எல்லா வீடியோக்களை போல இதையும் செய்துள்ளோம் எனவே நாம் nptel codes module2 க்குச் சென்று testcode c பைல்லைப் பார்ப்போம் Vim ஐப் பயன்படுத்தி பைல் திறக்கிறது என்பதை இங்கே காணலாம் இது மிகவும் சிறிய C ப்ரோக்ராம் இது இரண்டு பங்க்ஷன்களைக் கொண்டுள்ளது முதலாவது நகலெடுக்கும் பங்க்ஷன் மற்றொன்று main பங்க்ஷன் main பங்க்ஷன் நகலெடுக்கும் பங்க்ஷனைத் தூண்டுகிறது மற்றும் அர்க்குமெண்ட் 1 ஐ அனுப்புகிறது எனவே argv1 இது main னின் கமாண்ட் லைனிலிருந்து பெறப்பட்டு நகலெடுத்து பின்னர் செயல்படுத்துகிறது இது கேரக்டர் பாய்ண்ட்டர் STR ஐ எடுக்கும் இது பஃபர் எனப்படும் லோக்கல் பஃபரை உருவாக்குகிறது பின்னர் STR இலிருந்து பஃபருக்கு நகலெடுக்க strcpy ஐ அழைக்கிறது எனவே STR ' 0' அல்லது நல் கேரக்டரை பெறும் வரை strcpy தொடர்ந்து STR இலிருந்து ஒவ்வொரு எழுத்துக்களாக பஃபரில் நகலெடுக்கும் என்பதை நினைவில் கொள்க இந்த குறிப்பிட்ட திட்டத்தில் முதலில் கவனிக்க வேண்டியது பாதிப்பு பாதிப்பு strcpy செயல்பாட்டின் காரணமாக வருகிறது எனவே argv1 எந்தவொரு தன்னிச்சையான அளவிலும் இருக்கலாம் என்பதை நினைவில் கொள்க எனவே இந்த குறிப்பிட்ட ப்ரோக்ராமின் பயனரின் கட்டுப்பாட்டில் இது உள்ளது எனவே இந்த பயனர் argv1 க்கான நீளத்தை குறிப்பிடலாம் அது 100 பைட்டுகளை விட மிகப் பெரியதாக இருக்கும் மேலும் 100 பைட்டுகளுக்குள் நல் டெர்மினேஷன் கேரக்டர் இல்லை என்றால் strcpy ஒரு பஃபர் ஓவர்ப்லொவை இயக்கும் எனவே இதை முதலில் செயலில் பார்ப்போம் முதலில் முந்தைய வீடியோவில் பயன்படுத்தப்படும் gcc ஒப்க்ஷனை பயன்படுத்தி டெஸ்ட் குறியீட்டை இயக்கக்கூடியதாக ஆக்குகிறோம் இப்போது எடுத்துக்காட்டு 5A க்கு செல்லுபடியாகும் உள்ளீட்டைக் கொண்டு டெஸ்ட் குறியீட்டை இயக்குவோம் ப்ரோக்ராம் இயங்குவதைப் பார்க்கும்போது திரையில் ஒரு done காண்பிக்கப்படும் எனவே இங்கே என்ன நடக்கிறது என்றால் STR ரில் இருக்கும் ஸ்ட்ரிங் பஃபரில் நகலெடுக்கப்படுகிறது நகலெடுக்கும் பங்க்ஷன் பின்னர் திரும்பி வந்து "done" அச்சிடப்படுகிறது இப்போது உள்ளீட்டின் நீளத்தை அதிகரிக்கும்போது என்ன நடக்கும் என்று பாருங்கள் எனவே டெஸ்ட்கோட் என்று கூறுகிறோம் மற்றும் 100 பைட்டுகளை விட உள்ளீட்டின் நீளத்தை கணிசமாக பெரிதாக அதிகரித்தோம் இங்கு நாம் காண்பது என்னவென்றால் ப்ரோக்ராம் ஒரு செக்மென்ட்டேஷன் பிழையுடன் முடிவடைகிறது இந்த செக்மென்ட்டேஷன் தவறுக்கு என்ன காரணம் என்பதை நாம் முதலில் ஆராய்வோம் அதற்கு முன்பு இந்த விசாரணையை மேற்கொள்ள GDB யைப் பயன்படுத்துவதற்கு பார்த்தோம் எனவே GDB யை பின்வருமாறு இயக்குகிறோம் நாம் ப்ரோக்ராமை பட்டியலிட்டு வரி எண் 10 இல் ஒரு பிரேக் பாயிண்டை வைக்கலாம் பின்னர் இந்த குறியீட்டை GDB மூலம் இயக்குவோம் உள்ளீடுகளை argv1 மூலம் மிகப் பெரிய உள்ளீட்டைக் குறிப்பிடுகிறோம் ஆகவே argv1 என்பது A வின் தொடராகும் பின்னர் இந்த இரண்டாவது அளவுரு argv1 மூலம் main பங்க்ஷனிற்கு அனுப்பப்படுகிறது சரி எனவே இங்கே என்ன நடக்கப் போகிறது என்றால் நாம் GDB வழியாக இயங்குவதால் 10 வது வரிசையில் பிரேக் பாயிண்ட் உள்ளது எனவே நாங்கள் இங்கே பிரேக் பாயிண்ட்டைத் தாக்கி பின்னர் வரி எண் 7 இல் மற்றொரு பிரேக் பாயிண்டை வைப்போம் ஆகவே வரி எண் 7 என்பது copier பங்க்ஷன் வரி எண் 7 இன் முடிவை உள்ளடக்கியது strcpy அதன் செயல்பாட்டை முடித்த பிறகு எட்டப்படுகிறது எனவே நாம் வரி எண் 7 ஐ உடைத்து செயல்படுத்தலை தொடர C கமாண்டை வைக்கிறோம் எனவே இப்போது என்ன நடக்கிறது என்றால் STR 41414141 என்று ஒரு பிழையை இங்கே காண்கிறோம் பிழை 0x41414141 முகவரியில் மெமரியை அணுக முடியவில்லை இப்போது நாம் கொஞ்சம் விரிவாக ஆராய்ந்து உண்மையில் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் gdb info registers esp மற்றும் gdb x 32x esp உங்களுக்கு ஸ்டாக் கின் உள்ளடக்கங்களை வழங்கும் எனவே முழு ஸ்டாக்கையும் பயன்படுத்தி பெறப்பட்டதை முதலில் காண்கிறோம் எனவே நீங்கள் இங்கு கவனிக்க வேண்டியது என்னவென்றால் முழு ஸ்டாக்கும் 41 களால் நிரப்பப்பட்டுள்ளது இப்போது 41 என்பது முக்கியமாக A கேரக்டரின் ASCII மதிப்பாகும் எனவே என்ன நடந்தது என்றால் பஃபர் ஓவர்ப்லொ ஆகிறது மற்றும் முழு ஸ்டாக்கிலும் ரிட்டர்ன் அட்ரஸின் உள்ளடக்கங்கள் நிரப்பப்பட்டுள்ளன இது ஸ்டாக்கில் இருந்து மேலெழுதப்பட்டிருக்கிறது அதற்கு பதிலாக இந்த மதிப்புகள் 41414141 உள்ளன இப்போது strcpy இன் செயல்பாட்டின் முடிவில் இந்த குறிப்பிட்ட பங்க்ஷன் copier அதை திருப்ப முயற்சிக்கும்போது அது பெறக்கூடியது இந்த மதிப்பு 41414141 என்று ஸ்டேக்கில் எதிர்பார்க்கப்படும் இடத்திலிருந்து ரிட்டர்ன் அட்ரஸைத் தேர்வுசெய்கிறது மேலும் RET இன்ஸ்ட்ருக்ஷனின் போது நகலெடுப்பவர் இந்த இருப்பிடத்திற்கான இன்ஸ்ட்ருக்ஷன் சுட்டிக்காட்டி யை மாற்ற முயற்சிக்கிறார் இப்போது இந்த இருப்பிடத்திலிருந்து மேலும் செயல்படுத்தப்படுவது ஒரு செக்மென்ட்டேஷன் பிழையை ஏற்படுத்தும் ஏனெனில் இது தவறான இடம் எனவே அடுத்த வீடியோவில் நாம் பார்ப்பது என்னவென்றால் அதே டெஸ்ட்கோடை எடுத்து இந்த டெஸ்ட் குறியீட்டை எவ்வாறு பயன்படுத்தலாம் மற்றும் ஒரு குறிப்பிட்ட பேலோடை இயக்க இந்த டெஸ்ட் குறியீட்டை எவ்வாறு செயல்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் எனவே அடுத்த வீடியோவில் ப்ரோக்ராமை செயலிழக்கச் செய்வதற்குப் பதிலாக இந்த ப்ரோக்ராமில் இருந்து இயக்க நமக்கு விருப்பமான ஒரு குறிப்பிட்ட பேலோடை கட்டாயப்படுத்துவோம்